உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக மேலும் இரண்டு பரவல்களைப் பற்றி நாம் பேசுவோம் ஒன்று எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று ஹைப்பெர்ஜியோமெட்ரிக் பரவல் என்று அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் உயிரியலிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நினைவிருந்தால் நேற்று பீட்டா பரவல் பற்றி நாம் பேசினோம் பீட்டா பரவல் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் X க்கான நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது நம்மிடம் உள்ளது

எனவே இங்கே நமக்கு 4 அளவுருக்கள் A B எனவே உங்கள் x ஆனது A மற்றும் B க்கு இடையில் அமையும் மற்றும் α β என்பது 2 அளவுருக்கள் அவை எப்போதும் பூஜ்ஜியமாகும் எனவே நாம் எப்போதும் A ஐ 0 ஆகவும் B ஐ 1 ஆகவும் வைத்திருக்க முடியும் எனவே x ஆனது 0 மற்றும் 1 க்கு இடையில் இருக்கலாம் எனவே இது பீட்டா நிகழ்தகவு திண்மை செயல்பாட்டின் எளிமையான பதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது நிச்சயமாக எக்செல் ஒரு BETADIST செயல்பாட்டைக் கொண்டுள்ளது நீங்கள் பார்க்கிறபடி BETADIST x α β A B இவைதான் 4 அளவுருக்கள் எனவே இது கணக்கிட்டு நிகழ்தகவு திண்மை செயல்பாடு என்ன என்பதை உங்களுக்குக் கூறுகிறது பீட்டா பரவல் மிகவும் முக்கியமானது என்று நான் ஏன் சொல்கிறேன் α மற்றும் β இன் வெவ்வேறு மதிப்புகளைப் பயன்படுத்தி பல்வேறு வகையான வரைபடங்களின் வடிவங்களை நாம் பெறலாம் எனவே இது முதன்மையான நன்மை குறிப்பாக நீங்கள் ஒரு மாடலிங் மற்றும் சிமுலேஷன் நபராக இருந்து மற்றும் நீங்கள் பல்வேறு வகையான வரைபடங்களை உருவாக்க விரும்பினால் இந்த குறிப்பிட்ட செயல்பாடு மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்க்கிறபடி நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஏற்றம் நேரியல் ஏற்றம் அதே போன்று நேரியல் இறக்கம் எக்ஸ்பொனென்ஷியல் இறக்கம் ஆகியவை கிடைக்கும் பின்னர் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சத்தை வழங்கும் வளைவுகளை நாம் பெற முடியும் எனவே இவை அனைவற்றையும் நாம் உயிரியலிலும் காண்கிறோம் எனவே உயிரியல் அமைப்புகள் மாடலிங் உயிர் மாற்றங்கள் மாடலிங் பயோ உலைகள் மாடலிங் செய்வதில் ஒருவர் ஆர்வமாக இருந்தால் பீட்டா பரவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த α மற்றும் β மதிப்புகளைக் கையாள வேண்டும் பின்னர் நீங்கள் பெறுவீர்கள் பல்வேறு வகையான செயல்பாடுகளைப் பெற்று நீங்கள் நிறைவு செய்வீர்கள் இப்போது நாம் இன்னும் சில பரவல்களைப் பார்ப்போம் ஒன்று எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் இது பாய்சான் பரவலுடன் தொடர்புடையது நீங்கள் நினைவு கூர்ந்தால் பாய்சான் பரவல் உங்களுக்கு நிகழ்வுகளைத் தருகிறது எதைப்போன்று என்றால் 1 மாத காலப்பகுதியில் நகரத்தில் 3 சாலை விபத்துக்கள் உள்ளன தென்னிந்தியாவில் 6 மாத காலப்பகுதியில் பத்து குழந்தை இறப்புகள் உள்ளன எனவே அந்த வகையான தகவல்கலை அது தருகிறது நிகழ்வுகள் நிகழ்வுகளின் எண்ணிக்கை ஆனால் எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் நிகழ்வுகளுக்கு இடையிலான நேரத்தை உங்களுக்கு வழங்குகிறது அடுத்த நிகழ்வு நடக்க என்ன நேரம் எடுக்கும் அது அந்த வகையான நேரங்களைக் கொடுக்கிறது மேலும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது நினைவாற்றல் தேவையில்லை என்கிற ஒரு முக்கிய பண்பினைக் கொண்டுள்ளது அதாவது முந்தைய தகவல்களும் புதிய தகவல்களும் உண்மையில் தொடர்புப்படுத்தப்படவில்லை முந்தைய தகவல் நிகழ்ந்ததாலோ அல்லது ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாலோ அடுத்த நிகழ்வு முந்தைய நிகழ்வைப் பொறுத்து அமையும் என்று அர்த்தமல்ல எனவே எடுத்துக்காட்டாக சாலை விபத்துக்கள் எந்தவொரு தொடர்பும் இல்லை ஏனென்றால் நேற்று ஒரு சாலை விபத்து நடக்கவில்லை அல்லது நேற்று நடந்தது என்பதற்காக நாளை மற்றொரு சாலை விபத்து ஏற்படாது அல்லது எனவே நிகழ்வுகளுடன் எந்த தொடர்பும் இல்லை எனவே சில நிகழ்வுகள் நடக்கும் வரை நேரம் அல்லது தொலைவை விவரிக்க இது பயன்படுகிறது நான் சொல்கிறது போல் நான் சொன்னது போல் உங்களுக்குத் தெரியும் இந்தியாவின் மெட்ரோ நகரத்தில் அடுத்த சாலை விபத்து நடக்க எவ்வளவு காலம் ஆகும் என்பது அந்த வகையான தகவல்களை அது கொடுக்க முடியும் எனவே இது பயனுள்ளது மற்றும் நாம் பார்க்க முடிவதுபோல் இது பாய்சான் பரவலுடன் தொடர்புடையது எனவே நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இது போன்ற ஒரு தொடர்போடு வருகிறது உங்களிடம் உள்ளது உங்களுக்கு நினைவிருந்தால் பாய்சான் பரவலில் நம்மிடம் ஒரே ஒரு பதம் λ மட்டுமே இருந்தது இல்லையா எனவே சரியாக இதுவும் ஒரு பதத்தை மட்டுமே இங்கே கொண்டுள்ளது λ பின்னர் x என்பது x க்கான நிகழ்தகவு திண்மை செயல்பாடு x 0 0 க்கு சமம் மற்றும் பொதுவாக வரைபடங்கள் இப்படி இருக்கும் λ வின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு அவை கீழே விழும் எனவே இந்த செயல்பாட்டின் சராசரி 1 λ மற்றும் மாறுபாட்டு அளவை 1 λ2 ஆல் வழங்கப்படுகிறது ஆகவே பாய்சான் செயல்முறையின் தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கு இடையேயான தூரத்தை சீரற்ற மாறி x ஆனது சராசரியுடன் சமப்படுத்திக் கொள்கிறது λ 1 என்பது எக்ஸ்பொனென்ஷியல் சீரற்ற மாறி மற்றும் இது நிகழ்தகவு திண்மை செயல்பாடு நீங்கள் பார்க்க முடிவதுபோல் X இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு வரைபடங்கள் உங்களுக்கு நிகழ்தகவு திண்மை செயல்பாட்டை வழங்குகின்றன எனவே நீங்கள் ஒட்டுமொத்த பரவலைக்கூட கணக்கிடலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்பது இந்த குறிப்பிட்ட தொடர்பினால் வழங்கப்படுகிறது இது x இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இது ஒட்டுமொத்தமாக இருப்பதால் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அது உயரமாக கட்டமைத்துக்கொண்டே இருக்கிறது நிகழ்தகவு திண்மை செயல்பாடு மன்னிக்கவும் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு x இன் செயல்பாடாக வீழ்ச்சியடைந்துகொண்டே இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடு என்பது வேறொன்றும் இல்லை ஆனால் 0 முதல் X0 வரையிலான இன்டக்ரல் ஆகும் x ≤ X0 க்கு எனவே எனவே நான் அதை ஒருங்கிணைத்து மாற்றீடுகளை செய்ய முடியும் மேலும் நீங்கள் இந்த வகை தொடர்பினைக் கொண்டு நிறைவு செய்யலாம் இது ஒட்டுமொத்த பரவல் செயல்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது எனவே எக்ஸ்பொனென்ஷியலுக்கும் பாய்சானுக்கும் என்ன தொடர்பு நான் குறிப்பிட்டுள்ளபடி பாய்சான் என்பது ஒரு தனித்துவமான சீரற்ற மாறி இது சில நிகழ்ச்சிகளின் நிகழ்வுகளின் எண்ணிக்கையை அளவிடுகிறது அதேசமயம் எக்ஸ்பொனென்ஷியலானது வழங்குகிறது எக்ஸ்பொனென்ஷியல் பரவலானது நிகழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளியின் நீளத்தை உங்களுக்கு வழங்குகிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடைபெற எவ்வளவு காலம் ஆகும் அதேசமயம் பாய்சான் பரவல் எத்தனை நிகழ்வுகள் என்று உங்களுக்குக் கூறுகிறது அதனால்தான் அவை இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை எனவே எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் என்பது ஒரு தொடர் பரவலாகும் மேலும் அதில் எந்த நினைவு பதமும் இணைக்கப்படவில்லை அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததால் அது நடந்ததற்காகவே அது அடுத்த நிகழ்வுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அர்த்தமல்ல சாலை விபத்துக்களைப் போல அதற்கும் எந்தவிதமான தாக்கமும் இல்லை எனவே ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் சீரற்ற மாறி X க்கு நம்மிடம் உள்ளது இது P X t 2 ஆல் வழங்கப்படுகிறது அதாவது அங்கு இல்லை ஜனவரி முதல் தேதியின் நேரத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் அல்லது பிப்ரவரி முதல் தேதியின் நேரத்தை நாம் எடுத்துக் கொண்டாலும் அடுத்த நிகழ்வு நடக்க வேண்டிய நேரம் சார்பற்றதாக இருக்கும் நான் எனது தொடக்கப் புள்ளியை ஜனவரி முதல் தேதியில் தொடங்குவதா அல்லது நான் எனது தொடக்கப் புள்ளியை பிப்ரவரி முதல் தேதியில் தொடங்குவதா எனவே இது நினைவின் பற்றாக்குறை இது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் பரவலின் சிறப்பியல்பு எனவே நாம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அதற்கு முன் நான் மன்னிக்கவும் நான் எக்செல் பற்றியும் பேச வேண்டும்ட்டும் EXPONDIST என்ற ஒரு எக்செல் உள்ளது இது x லாம்ப்டா ஒட்டுமொத்தத்தால் வழங்கப்படுகிறது lambda என்பது அளவுரு மதிப்பு x என்பது செயல்பாட்டின் மதிப்பு ஒட்டுமொத்தம் அது உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சுருக்கத்தை அளிக்கிறது ஒட்டுமொத்தம் இவ்வாறு இருந்தால் நான் அதை தவறானதாகக் கொடுத்தால் அது அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் உள்ள நிகழ்தகவு திண்மை செயல்பாட்டை உண்மையில் தரும் எனவே ஒரு எளிய வினாவினைப் பார்ப்போம் எனவே ஒரு தொற்றுநோய் ஏற்படுகிறது எனவே ஒரு தொற்றுநோய் இருக்கும்போது நோயாளிகள் தொடர்ந்து மருத்துவமனைகளுக்கு வருவார்கள் எனவே அது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் செயல்பாட்டைப் பயன்படுத்தி வடிவமைக்கப்படலாம் அவர்களின் வருகை நேரம் ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் பரவல் செயல்பாட்டைப் பயன்படுத்தி வடிவமைக்கப்படலாம் எனவே ஒரு மருத்துவ மையம் அது என்ன செய்கிறதென்றால் சராசரியாக காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை 10 நோயாளிகள் இந்த மையத்திற்கு வருகிறார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த 2 மணி நேரத்தில் 10 நோயாளிகள் உள்ளே வருகிறார்கள் இருப்பினும் கடைசியாக நோயாளி பார்வையிட்டு 30 நிமிடங்களுக்கும் மேலாகிவிட்டது அதற்கான நிகழ்தகவு என்ன எனவே 30 நிமிடங்களுக்கு யாரும் வரவில்லை எனவே அதன் நிகழ்தகவு என்ன எனவே ஒவ்வொரு நோயாளியின் வருகையின் சராசரி நேரம் இது 2 மணிநேரம் ஏனென்றால் காலை 10 மணி முதல் 12 மணி வரை எனவே 2 60 ஏனெனில் நாம் நிமிடங்களாக மாற்றுகிறோம் 10 ஆல் வகுக்கிறோம் எனவே இது உங்களுக்கு 12 நிமிடங்கள் தருகிறது எனவே ஒவ்வொரு நோயாளியும் வருவதற்கான சராசரி நேரம் 12 நிமிடங்கள் அதாவது லாம்ப்டா இப்போது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் பரவலைப் பின்பற்றும் நோயாளிகளின் வருகைக்கு இடையிலான நேர இடைவெளியை 12 நிமிடங்களின் சராசரியுடன் நாம் பார்க்க விரும்புகிறோம் சரிதானே எனவே நாம் இதனைப் பெறமுடியும் லாம்ப்டா என்பது வேறெதுவும் இல்லை ஆனால் 12 நிமிடங்கள் எனவே நாம் அதை மணிநேரங்களாக மாற்றுகிறோம் பின்னர் 0 5 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அது உங்களுக்கு 0 095 தருகிறது எனவே உண்மையில் இதை 60 1260 என படிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அதை மணிநேரங்களாக மாற்றி 0 5 ஆல் பெருக்குகிறோம் 0 5 என்பது உங்கள் x 30 நிமிடங்கள் எனவே இது 0 095 க்கு சமம் சரிதானே எனவே எக்செல் செயல்பாட்டைப் பயன்படுத்தி இங்கேயும் நாம் இதைச் செய்ய முடியும் எனவே எக்செல் செயல்பாடு என்பது EXPONDIST எக்செல் செயல்பாடு EXPONDIST x லாம்ப்டா ஒட்டுமொத்தம் ஒன்று அது உண்மையாக இருக்கலாம் அல்லது அது பொய்யாக இருக்கலாம் எனவே நாம் எக்செல் செயல்பாட்டைப் பார்ப்போம் எனவே எக்செல் செயல்பாட்டிற்கு செல்கிறோம் நாம் சொல்கிறோம் நாம் சொல்கிறோம் EXPONDIST 0 5 அதாவது 30 நிமிடங்கள் 1260 ஏனெனில் நாம் அந்த 12 நிமிடங்களை 60 ஆக மாற்றுகிறோம் ஆகவே ஒட்டுமொத்தம் நாம் இதை இங்கே உண்மை அல்லது பொய் என்று அழைக்கலாம் இரண்டு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம் எனவே 30 நிமிடங்களாக நோய் காரணமாக யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை என்பதற்கான நிகழ்தகவு 0 நாம் இங்கே ஒரு ஒட்டுமொத்தத்தை வைத்தோம் ஏனென்றால் நாம் 30 நிமிடங்கள் யாரும் வரவில்லை என்று கூறும்போது அது 1 நிமிடம் 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் மற்றும் பலவாக இருந்திருக்கலாம் உண்மையில் சரிதானே எனவே அதனால்தான் அதை உண்மை என்று வைக்கிறோம் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்தும் இதே விஷயம் பெறப்படுகிறது இதில் 12 என்பது மணிநேரமாக மாற்றப்படுகிறது அதனால்தான் நாம் 60 ஆல் வகுக்கிறோம் 0 5 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அது உங்களுக்கு 0 095 தருகிறது எனவே எக்செல் கட்டளையைப் பயன்படுத்தி நாம் அதே பதிலைப் பெறுகிறோம் எனவே இது எளிது இப்போது அதற்கு நினைவு என்பது இல்லை எனவே இதுதான் எக்ஸ்பொனேன்ஷியல் பரவலின் மிக முக்கியமான பண்பு நாம் மற்றொரு வினாவினைப் பார்ப்போம் கெய்கர் கவுன்டர் மூலம் ஒரு துகள் கண்டறியப்படுவதற்கு இடையிலான நேரத்தை X குறிக்கிறது பின்னர் X என்பது லாம்ப்டா 1 5 நிமிடங்களுடன் கூடிய ஒரு எக்ஸ்பொனேன்ஷியல் பரவல் என்று நாம் கருதலாம் கவுன்டரைத் தொடங்கிய 30 விநாடிகளுக்குள் ஒரு துகள் இருப்பதைக் கண்டறியும் நிகழ்தகவு எனவே நிகழ்தகவு 30 விநாடிகள் அந்த நேரத்திற்குள் 0 3 ஆல் வழங்கப்படுகிறது எனவே அதுதான் அது திரும்பி வருவதற்கு எடுக்கும் நேரம் அது 0 3 என எடுக்கும் எனவே அதே பதிலைப் பெற நாம் எக்செல் செயல்பாட்டையும் பயன்படுத்தலாம் எனவே அதே பதிலைப் பெற நாம் EXPONDIST ஐ x ஆகவும் லாம்ப்டாவாகவும் ஒட்டுமொத்தமாகவும் வைக்கலாம் எனவே நிகழ்தகவு 0 இப்போது நாம் கெய்கர் கவுன்டரை இயக்கி ஒரு துகளும் கண்டுபிடிக்கப்படாமல் 3 நிமிடங்கள் காத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த சூழ்நிலையில் கவுன்டரைத் தொடங்கிய 30 விநாடிகளுக்குள் ஒரு துகள் இருப்பதை நாம் கண்டுபிடிப்போம் எனவே அது உங்களுக்கு 0 3 தருகிறது எனவே நாம் எக்செல் கட்டளையையும் பயன்படுத்தி அதே விஷயத்தை இங்கே வைக்கலாம் மன்னிக்கவும் இது 30 விநாடிகளாக வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் அதை நிமிடமாக மாற்ற வேண்டும் அது 0 5 ஆக இருக்கும் பின்னர் அடுத்தது 1 4 நிமிடங்கள் கமா பின்னர் நாம் உண்மை என்று கூறுகிறோம் எனவே நாம் EXPONDIST 1 0 ஐப் பெறுகிறோம் எனவே அதை 0 69 ஆகப் பெறுகிறோம் எனவே நாம் இதை 1 இது எனச் செய்யும்போது அது 0 30 க்கு வரும் எனவே நீங்கள் இப்படித்தான் செய்கின்றீர்கள் எனவே இதுதான் நாம் 30 விநாடிகளுக்குள் அல்லது 0 5 நிமிடங்களுக்குள் ஒரு துகள் இருப்பதைக் கண்டறிந்ததற்கான 0 3 இன் நிகழ்தகவு இப்போது நாம் கெய்கர் கவுன்டரை இயக்குகிறோம் மற்றும் மேலும் ஒரு துகள் கண்டுபிடிக்கப்படாமல் 3 நிமிடங்கள் காத்திருக்கிறோம் அடுத்த 30 விநாடிகளில் ஒரு துகள் கண்டறியப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் 3 நிமிடங்கள் காத்திருங்கள் பின்னர் அந்த 30 விநாடிகளுக்குள் துகள்கள் வருகிறதா என்று பார்க்க விரும்புகிறோம் அல்லது நாம் கெய்கர் கவுன்டரைத் தொடங்குவோம் மற்றும் 30 விநாடிகளுக்குள் ஒரு துகள் இருப்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே நாம் 3 நிமிடங்கள் ஒரு துகளைப் பார்க்காததால் நிகழ்தகவு அதிகரிக்கும் என்று நினைக்கிறீர்களா இல்லை அதன்படி நீங்கள் இந்த கணக்கீடுகளைச் செய்யத் தொடங்கினால் நாம் பார்ப்போம் மீண்டும் அதே பதிலுடன் நாம் நிறைவு செய்வோம் மீண்டும் அதே பதிலுடன் நாம் நிறைவு செய்வோம் அதாவது ஒரு துகளும் கண்டுபிடிக்கப்படாமல் 3 நிமிடங்கள் காத்திருந்தாலும் அடுத்த 30 விநாடிகளில் ஒரு கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவானது கவுன்டரைத் தொடங்கிய உடனேயே 30 வினாடிகளில் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவுக்குச் சமம் எனவே நான் 3 நிமிடங்கள் காத்திருந்து பின்னர் 30 விநாடிகளுக்குள் ஒரு துகளைத் தேடினாலும் அல்லது எனது கெய்கர் கவுன்டரைத் தொடங்கி 30 விநாடிகளுக்குள் ஒரு துகளைத் தேடினாலும் அதே நிகழ்தகவு உங்களுக்குக் கிடைக்கும் ஏனென்றால் நான் சொன்னது போல் எக்ஸ்பொனேன்ஷியல் பரவல் என்பது நினைவற்றது எனவே ஒரு துகளானது மிக மிக நீண்ட காலமாக காணப்படாததால் நிகழ்தகவு அதிகரிக்கும் என்று அது கருதவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட பரவலின் அழகு என்பது அதுதான் இந்த வினா உங்களுக்குப் புரிகிறதா எனவே ஆரம்பத்தில் நாம் கெய்கர் கவுன்டரைத் தொடங்குகிறோம் மேலும் 30 விநாடிகளுக்குள் ஒரு துகளைப் பார்க்கிறோம் எனவே நிகழ்தகவு 0 3 என்று நாம் கூறுவோம் பின்னர் நாம் கெய்கர் கவுன்டரைத் தொடங்குகிறோம் ஆனால் ஒரு துகளும் கண்டுபிடிக்கப்படாமல் 3 நிமிடங்கள் காத்திருக்கிறோம் பின்னர் அந்த 30 விநாடிகளுக்குள் ஒரு துகள் இருப்பதைக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு என்ன அதாவது 3 நிமிடங்கள் மேலும் அந்த 3 நிமிடங்கள் மற்றும் 3 நிமிடங்கள் 30 விநாடிகளுக்கு இடையில் நீங்கள் அதே நிகழ்தகவைப் பெறுவீர்கள் இந்த எக்ஸ்பொனேன்ஷியல் பரவலின் சிறப்பியல்பு காரணமாக எந்த வித்தியாசமும் இருக்காது நாம் ஒரு துகளையும் நீண்ட காலமாகப் பார்க்கவில்லை என்பதால் நிகழ்தகவு அதிகரிக்கும் என்று கிடையாது எனவே நிகழ்தகவு மாறாது ஏனென்றால் மற்ற பரவலைப் போலல்லாமல் ஒரு நிகழ்வை நாம் காணாததால் எக்ஸ்பொனேன்ஷியல் பரவலில் நிகழ்தகவு மாறாது எனவே நாம் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் பாலூட்டிகளின் மரபணுத்தொகுப்பு பிறழ்வின் சராசரி விகிதம் ஆண்டுக்கு 2 2 109 bp ஆகும் இது இந்த குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எனவே இந்த விகிதம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பேஸ் பேரில் அடுத்தடுத்த பிறழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி 80 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன நாம் அதனை மனிதனின் ஆயுட்காலம் என்பது போன்று கருதுகிறோம் 3 பில்லியன் பேஸ் பேர்களைக் கொண்ட மரபணுத்தொகுப்பு மற்றும் சார்பற்ற பிறழ்வு நிகழ்வுகளைக் கருதும்போது இந்த கால இடைவெளியில் எத்தனை பேஸ்கள் பிறழ்வுக்கு உள்ளாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் அதை சார்பற்ற பிறழ்வு என்று கருதுகிறோம் மேலும் அதை பேஸ் பேர்களாக பில்லியன் பேஸ் பேர்களாகக் கருதுவோம் எனவே இதுதான் சராசரி பிறழ்வு மற்றும் நமக்கு 80 ஆண்டுகள் வழங்கப்படுகின்றன எனவே அடுத்தடுத்த பிறழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி சுமார் 80 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் எனவே நாம் என்ன செய்வது x என்பது உங்கள் 80 ஆண்டுகள் லாம்ப்டா என்பது

எனவே ஒரு பிறழ்வானது 80 ஆண்டுகளில் அல்லது அதற்கும் குறைவாக நிகழும் நிகழ்தகவு இந்த குறிப்பிட்ட நிகழ்தகவால் வழங்கப்படுகிறது எனவே நமது எக்செல் செயல்பாட்டைப் பயன்படுத்தியும் அதையே பயன்படுத்தலாம் சரிதானே எனவே எக்செல் செயல்பாடு நம்மிடம் உள்ளது இதற்கு ஒரு EXPONDIST கிடைத்துள்ளது 1 e 2 2 x 10 9 1 76x10 7 x 80 ஆண்டுகள் 2 2 x 10 9 உண்மை நீங்கள் 1 76x10 7 ஐப் பெறுவீர்கள் உங்களுக்கு புரிகிறதா எனவே இது 80 ஆண்டுகளில் அல்லது அதற்கும் குறைவாக ஒரு பிறழ்வு நடப்பதற்கான நிகழ்தகவு ஆகும் இப்போது நீங்கள் 3 10 9 ஐ பேஸ்களாகக் கருதினால் பின்னர் 80 ஆண்டுகளுக்குப் பிறகு 528 பேஸ்கள் பிறழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு புரிகிறதா இதை எப்படி செய்வது நாம் 3 109 ஐ பெருக்குகிறோம் எனவே 3 109 உடன் 3 10 9 ஐ இந்த குறிப்பிட்ட பதத்தினால் பெருக்கினால் அது உங்களுக்கு 528 ஐ வழங்கும் எனவே மொத்தமாக 528 பேஸ்கள் பிறழ்ந்திருக்கும் எனவே நிச்சயமாக இங்கே ஒரு இடம் இரண்டு முறை பிறழ்வதற்கு சாத்தியம் என்று நாம் கருதுகிறோம் எனவே ஒவ்வொரு முறையும் இரட்டை பிறழ்வானது மிகவும் குறைவு என்று நாம் கருதுகிறோம் எனவே இது ஒற்றை பிறழ்வு மட்டுமே எனவே அதனை கருதுவதன் மூலம் 1 76x10 7 நிகழ்தகவைப் பெற நம்மால் முடிகிறது மேலும் சுமார் 3 10 9 இருந்தால் 80 ஆண்டுகளில் 528 பேஸ்கள் பிறழ்ந்திருக்கும் எனவே உங்களுக்கு புரிகிறதா எனவே இது ஒரு எக்ஸ்பொனேன்ஷியல் பரவல் இது நிகழ்வுகளுக்கு இடையிலான நேரத்தை உங்களுக்குக் கூறுகிறது எனவே இது ஒரு நிகழ்வின் நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது அதற்கு நினைவு கிடையாது ஜனவரி மாதத்தில் ஏதேனும் நாம் ஒரு நிகழ்வைப் பார்ப்பதால் அல்லது பிப்ரவரி மாதத்தில் நாம் ஏதேனும் ஒரு நிகழ்வைப் பார்ப்பதால் தொடக்கப் புள்ளி ஒரு பொருட்டல்ல அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடப்பதற்கான நிகழ்தகவு நிகழ்தகவுக்கான நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நீங்கள் சொல்வதென்றால் சாலைகளில் விபத்துக்களைப் பார்க்கின்றீர்கள் என்று கூறுங்கள் எனவே ஜனவரி முதல் அதைப் பார்த்தாலும் அந்த விபத்து நடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அல்லது பிப்ரவரியைப் பார்க்கும்போது எவ்வளவு நேரம் ஆகும் அது அப்படியே இருக்கும் எனவே இந்த எக்ஸ்பொனேன்ஷியல் பரவலின் சிறப்பு பண்பு இதுதான் மேலும் இது பாய்சான் பரவலுடன் தொடர்புடையது அதாவது பாய்சான் பரவல் நிகழ்வுகளின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது அதேசமயம் எக்ஸ்பொனேன்ஷியல் பரவல் இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையிலான நேரத்தை உங்களுக்குக் கூறுகிறது எனவே இதுவும் ஒரு மிக முக்கியமான பரவலாகும் குறிப்பாக உயிரியலில் நீங்கள் பார்க்க முடிவதுபோல் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் என்று அழைக்கப்படும் மற்றொரு பரவலைப் பார்ப்போம் சரிதானே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் என்றால் என்ன எனவே பொதுவாக இங்கே ஒரு ஹைப்பர்ஜியோமெட்ரிக்கில் தனித்துவமான பரவலின் முழுமைத்தொகுதியுடன் ஒப்பிடும்போது மாதிரியின் அளவு ஒப்பீட்டளவில் பெரியது அதுவே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் என்று அழைக்கப்படுகிறது எனவே மாதிரியின் அளவு மிகவும் பெரியது அதேசமயம் பொதுவாக இயல்நிலை பரவலில் மாதிரி சிறியதாக இருக்கலாம் முழுமைத்தொகுதி மிக மிகப் பெரியது நாம் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து 10 மாணவர்களை எடுத்து அவர்களின் உயரங்களை அளவிடுகிறோம் எனவே முழுமைத்தொகுதி மிகப்பெரியது அதேசமயம் ஒரு ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவலில் மாதிரி அளவு முழுமைத்தொகுதி அளவுக்கு கணிசமானதாக இருக்கும் எனவே இது உண்மையில் மிக மிகச் சிறியதல்ல அதாவது முழுமைத்தொகுதி மிக மிகப் பெரியதாக இல்லை எனவே மாதிரியும் முழுமைத்தொகுதியும் வெகு தொலைவில் இல்லை பின்னர் அந்த வகையான பரவல் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் என்று அழைக்கப்படுகிறது சரிதானே எனவே இது உங்களுக்கு ஒரு தனித்துவமான சீரற்ற மாறியையும் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் தொகுப்பையும் அதிலும் பெரும்பாலும் எண்ணிக்கை கொண்ட அல்லது எண்ணக்கூடிய முடிவிலா அளவிலான சாத்தியமான மதிப்புகளையும் தருகிறது எனவே இது உங்களுக்கு வழங்குகிறது தனித்துவமான பரவல்கள் தனித்துவமான சீரற்ற மாறிகளிலிருந்து கட்டமைக்கப்படுகின்றன எனவே இது உங்களுக்கு அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் தொகுப்பை வழங்குகிறது அதாவது எண்ணிக்கை கொண்ட அல்லது எண்ணக்கூடிய முடிவிலா எண் பொதுவாக முடிவிலா எண்ணை எண்ண முடியாது ஆனால் இங்கே இந்த குறிப்பிட்ட பரவலில் நாம் அதை முடிவில்லாதது என்று அழைக்கிறோம் ஆனால் அது இன்னும் எண்ணத்தக்கது சரிதானே எனவே இது இந்த தொடர்பினால் வழங்கப்படுகிறது நிகழ்தகவு

மற்றும் சிறிய n அதில் உங்கள் n என்பது உங்கள் மாதிரி அளவு S என்பது நிகழ்ந்ததாகக் கருதப்படும் நிகழ்வு N பெரிய N என்பது உங்கள் முழுமைத்தொகுதி அளவு சிறிய n என்பது உங்கள் மாதிரி அளவு x என்பது n சோதனைகளின் வெற்றிகளின் எண்ணிக்கை சிறிய n இன் மாதிரி அளவை நான் எடுக்கும்போது எனது x என்பது வெற்றிகளின் எண்ணிக்கையாகும் அதேசமயம் பெரிய N இன் முழுமைத்தொகுதியில் பெரிய S உங்களுக்கு சாத்தியமான எண்ணிக்கையிலான வெற்றிகளைத் தருகிறது உங்களுக்குப் புரிகிறதா உதாரணமாக என்னிடம் ஒரு பெட்டியில் 100 பந்துகள் இருந்தால் அதில் 10 பந்துகள் கருப்பு பெரிய S நான் பந்துகளை எடுக்கிறேன் என்றால் நான் கருப்பு பந்துகளை எடுக்க விரும்புகிறேன் பெரிய S 10 ஆக இருக்கும் மற்றும் n 100 ஆக இருக்கலாம் மேலும் நான் 5 மாதிரிகளை எடுக்கும்போது சிறிய n என்பது 5 ஆக இருக்கும் மேலும் அதில் 1 கருப்பு பந்து கிடைத்தால் வெற்றி x என்பது 1 ஆக இருக்கும் எனவே இது நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது எனவே நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் என்றால் பெரிய N முழுமைத்தொகுதி நாம் அதை முழுமைத்தொகுதி என்று அழைத்தாலும் இயல்நிலை பரவல் போலல்லாமல் எண்ணக்கூடிய அளவு கிடைத்துள்ளது அங்கு முழுமைத்தொகுதி மிக மிக மிகப் பெரியது இங்கே சராசரி μ mean μ என்பது S n பெரிய N ஆல் வழங்கப்படுகிறது S என்பது சாத்தியமான வெற்றிகளின் எண்ணிக்கை n சிறிய n என்பது சோதனைகளின் எண்ணிக்கை பெரிய N என்பது முழுமைத்தொகுதி எனவே n N என்பது ஒருவித விகிதமாகும் எனவே S இது உங்களுக்கு μ சராசரியைத் தருகிறது சிந்திப்பதற்கு மிகவும் தர்க்கரீதியானது மாறுபாட்டு அளவை மற்றும் திட்டவிலக்கங்கள் இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளன மாறுபாட்டு அளவை S அதாவது பெரிய S மாறுபாட்டு அளவை இவ்வாறு வழங்கப்படுகிறது எனவே இது சராசரி இது மாறுபாட்டு அளவை எனவே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவலானது கருத்தினை அடிப்படையாகக் கொண்டது அதாவது மாதிரி அளவு முழுமைத்தொகுதி அளவோடு ஒப்பிடும்போது மிகச் சிறியதல்ல அல்லது முழுமைத்தொகுதி அளவு வரையறுக்கப்பட்டுள்ளது இது மற்ற வகை பரவல் போலன்றி முடிவற்றது அல்ல எனவே இது மிகவும் பயனுள்ள பரவலாகும் நாம் பல நிலைமைகளை பல வினாக்களை உயிரியல் மற்றும் உயிரியல் அல்லாத ஆய்வுகளையும் கூட கடந்து வருவோம் அவை ஒவ்வொன்றையும் நாம் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எனவே இந்த C S C x வேறொன்றும் இல்லை ஆனால் S காரணி ÷ x காரணி ≤ S x காரணி எனவே அதற்கான குறியீடு இது எனவே S காரணி பின்னப்பிரிவில் இருக்கும் மொத்தப்பிரிவு x காரணி மற்றும் S x காரணியைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் இது N S காரணியை பின்னப்பிரிவில் கொண்டிருக்கும் சிறிய n x காரணியை மொத்தப்பிரிவில் கொண்டிருக்கும் பின்னர் பெரிய N S சிறிய n பிளஸ் x காரணி மீண்டும் மொத்தப்பிரிவில் இருக்கும் இப்படித்தான் இது பிரிக்கப்பட்டுள்ளது இது பெரிய N ஐ பின்னப்பிரிவில் காண்பிக்கும் மொத்தப்பிரிவு சிறிய n காரணியையும் மேலும் N n காரணியையும் கொண்டிருக்கும் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவலில் சொற்கள் அப்படித்தான் இருக்கும் எனவே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவலில் உள்ள வினாக்களையும் நாம் பார்க்கலாம் மேலும் நான் சொன்னது போல் இது மிகவும் பயனுள்ள வகை பகுப்பாய்வு ஆகும் குறிப்பாக உயிரியல் அமைப்புகளிலும் மேலும் இந்த பரவல் அந்த வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முழுமைத்தொகுதியைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் மாதிரியை அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முழுமைத்தொகுதியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் சரிதானே தங்களுக்கு மிக்க நன்றி நாம் அடுத்த வகுப்பில் தொடருவோம் முக்கியச்சொற்கள் எக்ஸ்பொனேன்ஷியல் பரவல் பாய்சான் பரவல் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் மாறுபாட்டு அளவை திட்டவிலக்கம் நிகழ்தகவு ஒட்டுமொத்த பரவல்